இதில் பயன்படுத்தப்படும் மின்னியல் இலவச ஆற்றல் கொள்கை என்ன இது இடையிலான தொடர்பு மாணவர் சார்ஜ் இரண்டு சார்ஜ் ரெசிடுயுகள் ஒன்றுக்கு நேர்மறையான சார்ஜ் வசூலிக்கப்படுகிறது ஒன்று எதிர்மறை சார்ஜ் நாம் அதை இரண்டு வெவ்வேறு வழிகளில் செய்யலாம் ஒரு அயனி ஜோடியை உருவாக்கக்கூடிய அதிக திறன் அணுக்களை நீங்கள் அடையாளம் காணலாம் இந்த வழக்கில் எந்த ரெசிடுயுகள் லைசின் அர்ஜினைன் மற்றும் ஹிஸ்டைடின் நேர்மறை சார்ஜ் மற்றும் எதிர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடுயுகள் குளுட்டமிக் அமிலம் மற்றும் அஸ்பார்டிக் அமிலம் இப்போது நாம் நேர்மறை சார்ஜ் நைட்ரஜன் அணுவையும் எதிர்மறை சார்ஜ் ல் ஆக்ஸிஜன் அணுவையும் பார்த்தால் மற்றும் தூரத்தைப் பார்த்தால் வெவ்வேறு கட் ஆஃப் தூரத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் நீங்கள் 4 முதல் 6 ஆங்ஸ்ட்ரோம் வரை காணலாம் அயன் ஜோடிகளுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம் எனவே நாம் நான்கு ஆங்ஸ்ட்ரோமை எடுத்துக் கொண்டால் சாத்தியமான அயனி ஜோடிகளைப் பெறலாம் மேலும் 6 ஆங்ஸ்ட்ரோம் வரை நீட்டிக்க முடியும் ஆனால் பலவீனமான சால்ட் பிரிட்ஜ் இருக்கும் நீங்கள் 6 ஆங்ஸ்ட்ரோமின் தூரத்தைப் பயன்படுத்தினால் கூட நீங்கள் கணக்கிட முடியும் எனவே இந்த 4 ஆங்ஸ்ட்ரோமில் இது 1 அணு இது N மற்றும் இது O நீங்கள் தூரத்தை கணக்கிடலாம் மற்றும் தூரம் 4 ஆங்ஸ்ட்ரோமுக்கு குறைவாக இருக்க வேண்டும் பின்னர் இந்த அணுக்களின் இருப்பிடத்தைக் காணலாம் அது புதைபட்டதா அல்லது வெளிப்படுத்தப்பட்டதா அது புதைபட்டால் அது வெளிப்படுவதை விட அதிகமாக பங்களிக்கிறது புதைக்கான வரையறை என்ன மாணவர் அக்சஸிஸிபிலிட்டி நீங்கள் 5 சதவீதத்திற்கும் குறைவாகக் அணுகக்கூடிய மேற்பரப்பு காணலாம் இது புதைபட்டிருப்பதை நாம் காணலாம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மோலுக்கு 3 கிலோ கலோரி1 mole3K cal மற்றும் மேற்பரப்புக்கு ஒரு மோலுக்கு 1 கிலோ கலோரி 1mole1 K cal வைக்கிறீர்கள் ஆழமான கணக்கீடுகளைத் தவிர்க்க கணக்கீடுகளுடன் தூரத்தின் அடிப்படையில் அயன் ஜோடிகளைக் காணலாம் அயனி ஜோடிக்கு வெயிட்டேஜ் கொடுங்கள் அயனியின் பங்களிப்பை நீங்கள் காணலாம் அல்லது மின்காந்த இலவச ஆற்றலை நேரடியாக எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நீங்கள் நேரடியாக கணக்கிடலாம் எனவே நீங்கள் E ஐப் பயன்படுத்தலாம் E இவற்றின் மொத்தத்திற்கு ப்ரோபோரஷனல் ஆக இருக்கும் அவற்றுக்கிடையேயான தூரத்திற்கு நேர்மாறான விகிதாசாரமும் ஆக இருக்கும் நீங்கள் q 1 மற்றும் q 2 ஐக் காணலாம் அவை இந்த இரண்டு அணுக்களின் சார்ஜ் மற்றும் R என்பது அவற்றுக்கிடையேயான தூரம் எப்சிலன் என்றால் என்ன அது ஊடகத்தின் பெர்மிட்டிவிட்டி எனவே இது வெற்றிடத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த மதிப்பை நீங்கள் காணலாம் எனவே இவற்றில் இது 1 பை 4 பை எப்சிலன் 0 14 pi Epsilon 0 என வழங்கப்படுகிறது அல்லது நீங்கள் எப்சிலனை தண்ணீருக்கு 80 ஆகவும் புரதத்திற்கு 4 ஆகவும் பயன்படுத்தலாம் எனவே உங்களுக்குத் தெரிந்த q உங்களிடம் உள்ளது R எங்களுக்குத் தெரியும் எந்தவொரு விஷயத்திற்கும் தெரிந்த எப்சிலன் மின்னியல் இலவச ஆற்றலை நீங்கள் கணக்கிடலாம் எனவே q 1 மற்றும் q 2 20 வெவ்வேறு அமினோ அமிலத்திற்கான முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அளவுருக்களை நாங்கள் அறிவோம் எச்சங்கள் எடுத்துக்காட்டாக கிளைசின் எனவே வெவ்வேறு அணு வகைகளை இந்த N CT மற்றும் CO இன் ஒவ்வொரு அணுவின் இணைப்பு மற்றும் இருப்பிடத்தின் அடிப்படையில் நாங்கள் தரவை தருகிறோம் எனவே இப்போது நமக்கு q 1 உள்ளது எங்களிடம் q 2 உள்ளது எனவே 3D கட்டமைப்புகளிலிருந்து நீங்கள் பெறும் தூரத்துடன் 3D கட்டமைப்புகளில் நாம் xyz ஆயங்களை பெறுகிறோம் எனவே R நமக்குத் தெரியும் q அதுவும் இந்த விஷயத்தில் நமக்குத் தெரியும் எனவே மின்னியல் இலவச ஆற்றலை நீங்கள் எளிதாகக் கணக்கிடலாம் எனவே ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலையும் மின்னியல் இலவச ஆற்றலையும் நாம் கணக்கிட முடியும் எனவே ஹைட்ரஜன் பிணைப்பு இலவச ஆற்றல் இருந்தால் எப்படி செய்வது எனவே என்ன ஹைட்ரஜன் பிணைப்புகள் இரண்டு எலக்ட்ரோ நைட்ரஜன் அணுவால் பகிரப்பட்ட ஒரு ஹைட்ரஜன் இது தொடர்புகளை ஈர்க்கிறது எலக்ட்ரோநெக்டிவ் அணு மற்றும் மற்றொரு எலக்ட்ரோநெக்டிவ் கொண்ட ஹைட்ரஜன் பிணைப்பு அணு எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜனுடன் இணைக்கப்பட்ட அணுவைக் கண்டால் இது நன்கொடையாளர் என்றும் இந்த ஹைட்ரஜனை ஏற்றுக் கொள்ளும் ஒன்று ஏற்றுக்கொள்பவர் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த A மற்றும் D போன்ற இரண்டு எலக்ட்ரோநெக்டிவ் அணுக்கள் நமக்கு தேவை ஒன்று ஹைட்ரஜனுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஏற்பிக்கும் நன்கொடையாளருக்கும் இடையிலான தூரம் இது சுமார் 2 3 ஆங்ஸ்ட்ரோம் ஆகும் இது தோராயமாக நீங்கள் 3 ஆங்ஸ்ட்ரோமை வைக்கலாம் அமைப்புகளில் இரண்டு கனமான அணுக்களுக்கு இடையில் ஹைட்ரஜன் பிணைப்புகளை நாம் எவ்வாறு அடையாளம் காண்கிறோம் எனவே இப்போது புரத அமைப்புகளில் இந்த ஹைட்ரஜன் பிணைப்புகளை நாம் அடையாளம் காணலாம் ஹைட்ரஜன் பிணைப்புகளை எவ்வாறு கண்டறிவது எங்களிடம் ஆயத்தொலைவுகள் இருப்பதால் தூரத்தை நாங்கள் அறிவோம் எனவே நன்கொடையாளரையும் ஏற்றுக்கொள்பவரையும் 3 ஆங்ஸ்ட்ரோமின் தூரத்திற்குள் வைக்கிறோம் புரத கட்டமைப்புகளில் ஹைட்ரஜன் பிணைப்புகளைப் பெற இந்த திட்டத்தை நீங்கள் HBPLUS ஐப் பயன்படுத்தலாம் இது முக்கிய சங்கிலி பிரதான சங்கிலி ஹைட்ரஜன் பிணைப்புகள் பிரதான சங்கிலி பக்க சங்கிலி ஹைட்ரஜன் பிணைப்பு மற்றும் பக்க சங்கிலி பக்க சங்கிலி ஹைட்ரஜன் பிணைப்புகள் மற்றும் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் எனவே தோராயமாக ஒரு மோலுக்கு 1 கிலோ கலோரை1 Kcalmole வைக்கலாம் உண்மையில் ஹைட்ரஜன் பிணைப்புகள் நீங்கள் ஒரு மோலுக்கு 1 முதல் 5 கிலோ கலோரைக் கொண்டிருக்கலாம் எனவே தோராயமாக வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு ஒரு மோலுக்கு 1 கிலோ கலோரை 1Kcalmole வைக்கிறோம் பின்னர் ஹைட்ரஜன் பிணைப்புகள் காரணமாக ஒரு புரதத்தில் மொத்த ஆற்றலைக் கணக்கிடலாம் ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலுக்கு ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றல் காரணமாக மொத்த இலவச ஆற்றலை எவ்வாறு கணக்கிடுவது அக்சஸிஸிபிலிட்டி பயன்படுத்துங்கள் அணு சல்வேஷன் அளவுருக்கள் அனைத்து அணுக்களுக்கும் பயன் படுத்துகின்றன மற்றும் தொகுக்கப் படுகின்றன தரவைப் பெறுகிறோம் மின்னியல் இலவச ஆற்றலுக்காக அயன் ஜோடிகளுடன் நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு அயன் ஜோடிக்கும் வெயிட்டேஜ் கொடுங்கள் இல்லையெனில் நீங்கள் தூரத்தையும் சார்ஜ் யும் பயன்படுத்தலாம் மின்காந்த இலவச ஆற்றலை நேரடியாகக் கணக்கிடுங்கள் ஹைட்ரஜன் பிணைப்புகள் நீங்கள் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்புகளைக் காணலாம் புரதத்திற்கான 0 73 ஹைட்ரஜன் பிணைப்புகளை நீங்கள் காணலாம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஹைட்ரஜன் பிணைப்புகளைப் பார்க்கிறீர்கள் பின்னர் ஒவ்வொரு ஹைட்ரஜன் பிணைப்பிற்கும் வெவ்வேறு வெயிட்டேஜ்களைக் காணலாம் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்புகள் காரணமாக இலவச ஆற்றலைக் காணலாம் எனவே இப்போது வான்டெர் வால்ஸ் தொடர்புகளைப் பாருங்கள் எனவே வான் டெர் வால்ஸ இடைவினைகள் எவ்வாறு விளக்குவது உதாரணமாக இரண்டு அணுக்களும் வெகு தொலைவில் இருந்தால் என்ன நடக்கும் எனவே அது மிகவும் தொலைவில் இருந்தால் மிகவும் தொலைவில் இருந்தால் பின்னர் தொடர்பு இல்லை அது வெகு தொலைவில் உள்ளது நீங்கள் ஒருவருக்கொருவர் சிறிது தூரத்திற்கு வரும்போது R அட்டராக்ட்டிவ் போர்ஸ் இருக்கும் R குறைந்தபட்ச தூரத்தில்R தூரத்தில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக அட்டராக்ட்டிவ் போர்ஸ் இருக்கும் பிறகு என்ன நடக்கும் அதற்கு ரிபல்ஸிவ் சக்தி இருக்கும் இறுதியாக அது ரிபல்ஸிவ் தொடர்புகளால் ஆதிக்கம் செலுத்தும் எனவே அட்டராக்ட்டிவ் சக்தியையும் ரிபல்ஸிவ் சக்தி அத்துடன் நிகர சக்தியையும் விளக்க இந்த வரைபடத்தைப் பயன்படுத்தலாம் இங்கே இது சிவப்பு ஒன்று இது அட்டராக்ட்டிவ் சக்தி மிக தொலைவில் அட்டராக்ட்டிவ் சக்தி இல்லை சில தூரங்களில் X அச்சு தூரம் மற்றும் Y அச்சு என்பது மின்னியல் திறன் எனவே நீங்கள் போர்ஸ் அல்லது சக்தியைக் காணலாம் எனவே நாம் சிறிது தூரம் பார்த்தால் அட்டராக்ட்டிவ் சக்தி இருக்கிறது இதனால் சாதகமான தொடர்புகள் பின்னர் நாம் அருகில் செல்கிறோம் மீண்டும் மிக நெருக்கமாக பார்த்தால் அது வான் டெர் வால்ஸ் ரிபல்ஸன் காரணமாக இருக்கிறது அவை அதிக ரிபல்ஸிவ் தொடர்புகளைக் கொண்டுள்ளன ரிபல்ஸிவ் இடைவினைகளுடன் ஆதிக்கம் செலுத்தும் பச்சை இது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த இரண்டையும் ஒன்றாக இணைக்கவும் நாம் லியோனார்ட் ஜோன்ஸ் திறன்களைக் கொண்டிருக்கலாம் இது அவர்கள் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் வரைபடம் எனவே இந்த வரைபடங்களைப் பயன்படுத்தி இந்த சமன்பாட்டைப் பெறலாம் 6 12 ஆற்றலைப் பயன்படுத்தி இந்த ஆற்றல் R ij சக்தி 12 இன் A ij மற்றும் R ij சக்தி 6 ஆல் B ij க்கு சமம் எனவே இதனால்தான் இதை 6 12 ஆற்றல் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் R ij சக்தி 6 மற்றும் R ij power 12 இது பிரிப்பு மிகவும் சிறியதாக இருந்தால் எந்த சொல் ஆதிக்கம் செலுத்தும் ரிபல்ஸிவ் ஆதிக்கம் செலுத்தும் எனவே நீங்கள் R 12 ஐக் காணலாம் இது மிக அதிகம் ஏனெனில் இது மிக நெருக்கமானது பின்னர் ரிபல்ஸிவ் ஆதிக்கம் செலுத்தும் ஏனெனில் அதிக விரட்டும் ஆற்றல் நீங்கள் ஒன்றாக நகர்ந்தால் R i j 6 ஆதிக்கம் செலுத்தும் பின்னர் நமக்கு அட்டராக்ட்டிவ் சக்தி இருக்கிறது பின்னர் நமக்கு அட்டராக்ட்டிவ் தொடர்புகள் உள்ளன எனவே அட்டராக்ட்டிவ் சொல் எது ரிபல்ஸிவ் சொல் எது நேர்மறை என்பது ரிபல்ஸிவ் சொல் மற்றும் எதிர்மறை அட்டராக்ட்டிவ் சொல் எனவே இதிலிருந்து வான் டெர் வால்ஸ் இலவச ஆற்றல் காரணமாக வரும் இடைவினைகளை மதிப்பிட உங்களால் முடியும் எனவே இங்கே நீங்கள் இதைக் காணலாம் எங்களுக்கு இரண்டு மாறிலிகள் A i j மற்றும் B i j உள்ளன இந்த A i j மற்றும் B i j வான் டெர் வால்ஸ் ஆரம் மற்றும் ஆழத்தைப் பொறுத்தது வான் டெர் வால்ஸ் ஆரம் மற்றும் வான் டெர் வால்ஸ் ஆழம் என்ன நாங்கள் விவாதித்தபடி இது அட்டராக்ட்டிவ் மற்றும் ரிபல்ஸிவ் சக்திகளின் கலவையாகும் எனவே இது போன்ற ஒரு வரைபடத்தைப் பெறுவோம் இது ஆழம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கிருந்து சமநிலை தூரத்திற்கு ஆழத்தைப் பெறுவதைக் காணலாம் எனவே குறிப்பிட்ட R தூரத்தில் மிக அதிகமாக அட்டராக்ட்டிவ் தொடர்புகள் இருக்கும் எனவே இது R என்று அழைக்கப்படுகிறது இது வான் டெர் வால் ஆரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் வான் டெர் வால்ஸ் ஆரம் மற்றும் வான் டெர் வால்ஸ் ஆழத்தை கணக்கிடலாம் இது எப்சிலன் மற்றும் R எனவே இந்த ஆரம் மற்றும் நன்கு ஆழத்தைப் பயன்படுத்தி நீங்கள் A i j மற்றும் B i j ஐ கணக்கிடலாம் இந்த சமன்பாடு நமக்கு A i j தெரியும் 3D கட்டமைப்புகளிலிருந்து நாம் கணக்கிடக்கூடிய B i j மற்றும் R i j ஐ கணக்கிடலாம் எங்களிடம் ஆயத்தொலைவுகள் இருப்பதால் நீங்கள் எளிதாக R i 6 மற்றும் R i 12 ஐப் பெறக்கூடிய தூரம் தெரிந்தால் தூரத்தைக் கணக்கிடலாம் எனவே ஒவ்வொரு அணுவிற்கும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அளவுருக்கள் ஆரம் மற்றும் ஆழம் குறித்த இந்த குறிப்பிட்ட மதிப்புகள் எங்களிடம் உள்ளன இது பல்வேறு வகையான அணுக்களுக்கான R i j மற்றும் எப்சிலன் என்பதை நீங்கள் காணலாம் இது ஒரு கார்பன் மற்றும் சி ஆல்பா கார்பன் மற்றும் பல்வேறு வகையான அணு வகைகளாக இருந்தாலும் இந்த ஆழத்தையும் ஆரத்தையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் அதைப் பயன்படுத்தலாம் நாங்கள் நான்கு வகையான தொடர்புகளைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் எங்களிடம் டிஸல்பைட் பிணைப்புகள் உள்ளன டிஸல்பைட் பிணைப்புகள் எவ்வாறு உருவாகின்றன ஆக்ஸிஜனேற்ற சூழலில் இது இரண்டு சிஸ்டைன்களுக்கு இடையில் உள்ளது நீங்கள் எஸ் மற்றும் எஸ் பார்க்க முடியும் இறுதியாக அது டிஸல்பைட் பிணைப்புகளைப் பெறுகிறது டிஸல்பைட் பிணைப்புகள் வலுவான பிணைப்புகள் சைட் ட்யரக்டேட் பிறழ்வு பரிசோதனைகளில் எடுத்துக்காட்டாகநீங்கள் ஒரு சிஸ்டைனை மற்றொரு ரெசிடுயுவிற்கு மாற்றியமைத்தால் சிஸ்டைன் டிஸல்பைட் பிணைப்புகளை உருவாக்குகிறது பின்னர் ஆற்றல் எவ்வளவு தூரம் இழக்கப்படுகிறது இலவச ஆற்றலில் மாற்றம் அல்லது எந்த அமினோ அமிலத்தையும் சிஸ்டைனுடன் மாற்றினால் மற்றும் சிஸ்டைன் ஒரு டிஸல்பைட் பிணைப்பை உருவாக்கினால் நீங்கள் எவ்வளவு ஆற்றலைப் பெற முடியும் நீங்கள் பார்த்தால் இது இருப்பிடம் மற்றும் சுற்றுச்சூழலைப் பொறுத்து ஒரு மோலுக்கு 2 முதல் 5 கிலோ கலோரி2 5 Kcalmole ஆகும் தோராயமாக ஒவ்வொரு டிஸல்பைட் பிணைப்பிற்கும் இதை ஒரு மோலுக்கு 2 3 கிலோ கலோரி 2 3Kcalmole எடுத்துக் கொள்ளலாம் எல்லா புரதங்களிலும் டிஸல்பைட் பிணைப்புகளைக் காண முடியுமா இல்லை தோராயமாக 20 30 புரதங்கள் மட்டுமே டிஸல்பைட் பிணைப்புகள் உள்ளன ஏனெனில் உங்களிடம் சிஸ்டைன்கள் டிஸல்பைட் பிணைப்பை உருவாக்குகின்றன எனவே டிஸல்பைட் பிணைப்புகளை உருவாக்கும் போக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் எங்களிடம் 3 டி கட்டமைப்புகள் இருந்தால் டிஸல்பைட் பிணைப்புகளை நாம் அடையாளம் காண முடியுமா தூரத்தையும் ஒவ்வொரு புரதங்களையும் அடிப்படையாகக் கொண்ட டிஸல்பைட் பிணைப்புகளை நீங்கள் காணலாம் எத்தனை டிஸல்பைட் பிணைப்புகள் எங்களுக்குத் தெரியும் அதன் அடிப்படையில் டிஸல்பைட் பிணைப்புகள் காரணமாக இலவச ஆற்றலைக் கணக்கிட முடியும் இப்போது மடிந்த நிலைகள் என்டல்பி சொற்களுடன் கிட்டத்தட்ட அனைத்தும் இலவச ஆற்றல்களாக இருக்கிறது இப்போது நாங்கள் என்ட்ரோபி டெர்ம்டன் செல்கிறோம் எனவே இது ஒரு சீரற்ற தன்மை நீங்கள் மைனஸ் டி டெல்டா எஸ் கணக்கிடலாம் டெல்டா எஸ் ஒரு குறிப்பிட்ட ரோட்டாமரில் எச்சத்தின் நிகழ்தகவை நீங்கள் கணக்கிடலாம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் டெல்டா எஸ் ஐ மைனஸ் ஆர் க்கு சமமாக டெல்டா பி ஐ எல்என் பி ஐ காணலாம் எந்த ஒரு பிணைப்பையும் சுற்றி சுழற்ற முடியும் ஒவ்வொரு அணுக்களும் எத்தனை இணக்கங்களை எடுக்கலாம் அல்லது இந்த சமன்பாட்டை டெல்டா எஸ் ஆர் Z x இன் மடக்கைக்கு பயன்படுத்தலாம் Delta S Ri lnZx x என்பது பல நெகிழ்வான புள்ளிகளாகும் அங்கு நாம் சுழற்ற முடியும் Z என்பது சமமான ஆற்றலில் நோக்குநிலைகளின் எண்ணிக்கையாகும் அங்கு நீங்கள் நோக்குநிலைகளைக் கொண்டிருக்கலாம் இந்த சமன்பாடுகளைப் பயன்படுத்தி நீங்கள் டெல்டா எஸ் ஆக டி கணக்கிடலாம் இது என்ட்ரோபி காரணமாகும் பின்னர் நாங்கள் விவாதித்தோம் விரிவடையாத நிலை ஆனால் முற்றிலும் விரிவடையவில்லை நாம் 50 சதவிகித ஹைட்ரஜன் பிணைப்புகளை எடுத்துக் கொண்டால் கணக்கில் சில தொடர்புகள் உள்ளன அவை வெளிவந்த நிலையில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இது அனுமானமாகும் எனவே நீங்கள் அதை செய்ய முடிந்தால் என்ட்ரோபிக் அல்லாத காலத்தையும் நாம் ஓரளவுக்குக் கணக்கிடலாம் எனவே இப்போது எங்களுக்கு என்ட்ரோபிக் சொல் உள்ளது எங்களிடம் என்டால்பிக் சொல் உள்ளது இது வெவ்வேறு புரதங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆனால் இப்போது நீங்கள் கணக்கிட்டால் தீர்மானங்கள் மற்றும் பிற மாற்றங்கள் காரணமாக இந்த சிறிய வேறுபாடுகளைக் காணலாம் இந்த மாதிரியில் பல்வேறு தோராயங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போது நாம் புரதங்களின் தொகுப்பைக் கணக்கிட்டு நாம் எழுதிய மொத்தத்தை ஹைட்ரோபோபிக் ஃப்ரீ எனர்ஜி எலக்ட்ரோஸ்டேடிக் வான் டெர் வால்ஸ் மற்றும் அனைத்து இலவச ஆற்றல்களின் மொத்த மதிப்பு மற்றும் அனைத்து ஆற்றல்களின் தொகையையும் எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் 1 க்கு இயல்பாக்குகிறோம் எனவே இது இந்த மொத்த ஆற்றலால் சேர்க்கப்பட்டு வகுக்கப்படுகிறது எனவே 1 க்கு இயல்பாக்குங்கள் நீங்கள் இதைச் செய்தால் ஏறக்குறைய ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் 50 சதவிகிதத்திற்கு பங்களிப்பதைக் காணலாம் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்பு 27 சதவீதம் வான் டெர் வால்ஸ் 15 சதவீதம் மின்னியல் 6 சதவீதம் மற்றும் டிஸல்பைட் 1 சதவீதம் இந்த எண்களுக்கு அர்த்தமுள்ளதா என்பதை இந்த எண்களில் பார்த்தோம் எனவே ஹைட்ரோபோபிக் இடைவினைகளுடன் ஆதிக்கம் செலுத்துகிறது ஏனெனில் பெரும்பாலான புரதங்கள் ஹைட்ரோபோபிக் சரிவு மாதிரியைப் பின்பற்றுகின்றன மேலும் இந்த ஹைட்ரோபோபிக் மையத்தின் உட்புறத்தில் இருக்கும்படி செய்கிறது புரதம் மடியும் போது விரிவடைந்த நிலையில் இருந்து மடிந்த நிலைக்கு அதாவது பல புரதங்களுக்கு உந்து சக்தியாக ஹைட்ரோபோபிக் சக்தி உள்ளது ஹைட்ரோபோபிக் இலவச ஆற்றலின் விஷயத்தில் இந்த மதிப்பு 50 சதவீதத்திற்கும் அதிகமாக இருப்பதற்கான காரணம் இதுதான் மாணவர் ஆல்பா ஆல்பா ஹெலிக்ஸ் மாணவர் பீட்டா இந்த இரண்டாவது காலத்தை நாம் கவனிக்கிறோம் ஹைட்ரஜன் பிணைப்பு இலவச ஆற்றல் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இலவச ஆற்றலை உருவாக்கும் முக்கிய இரண்டாம் கட்டமைப்புகள் யாவை மற்றும் பீட்டா இழைகள் இரண்டாம் நிலை கட்டமைப்பு முக்கியமாக ஹைட்ரஜன் பிணைப்புகளால் உருவாகிறது நீங்கள் புரத கட்டமைப்புகளைக் கண்டால் முக்கியமாக நீங்கள் ஆல்பா ஹெலிக்ஸ் அல்லது பீட்டா இழைகளின் நிகழ்வைக் காணலாம் இதில் ஹைட்ரஜன் பிணைப்பு இலவச ஆற்றலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த எண்ணைக் கண்டால் இது 27 சதவீதம் அதுவும் நியாயமானதே பின்னர் நாம் மின்னியல் இடைவினைகளைக் காண்கிறோம் எனவே நேர்மறை சார்ஜ் மற்றும் எதிர்மறை சார்ஜ் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அயனி ஜோடிகளைக் காணலாம் இதில் நீங்கள் சுமார் 66 சதவீதத்தைக் காணலாம் டிஸல்பைட் பாலங்கள் வலுவானவை ஆனால் ஏன் சதவீதம் குறைவாக உள்ளது ஏனெனில் இது அரிதானது ஏனெனில் பல புரதங்கள் அவற்றில் இந்த சிஸ்டைன் மற்றும் டிஸல்பைட் பிணைப்புகள் இல்லை மற்றும் டிஸல்பைட் பிணைப்புகள் உள்ள புரதங்களில் கூட எண்ணிக்கை குறைவாக உள்ளது இதில் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கு இதுவே காரணம் எனவே இந்த எண்களிலிருந்து ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன அது ஒரு உந்துசக்தியாகும் என நாம் கூறலாம் இது விரிவடையாத நிலை புரதத்தை மடியத் தொடங்குகிறது அது மடியத் தொடங்கும் போது ஹைட்ரஜன் பிணைப்புகள் போன்ற பிற இடைவினைகள் வடிவத்தைக் கொடுக்கும் எடுத்துக்காட்டாக இரண்டாம் நிலை கட்டமைப்புகள் ஆல்பா ஹெலிக்ஸ் மற்றும் பீட்டா இழைகள் மற்றும் வான் டெர் வால்ஸ் மின்னியல் இடைவினைகள் மற்றும் புரதத்தை நிலையான நிலையில் வைத்திருக்கின்றன எனவே ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் மடிப்பு மற்றும் பிற தொடர்புகளைத் தொடங்குகின்றன அவை வடிவத்தைத் தருகின்றன மற்றும் புரதத்தை நிலையான நிலையில் வைத்திருக்கின்றன மாணவர் 1 இப்போது கேள்வி உங்களிடம் இந்த தொடர்புகள் இருந்தால் அறியப்பட்ட கட்டமைப்பின் எந்தவொரு புரதத்திற்கும் இலவச ஆற்றல் மாற்றத்தை கணிக்க முடியுமா ஆம் ஏனெனில் நீங்கள் டெல்டா ஜி மதிப்புகளைக் கண்டால் அவை 300 முதல் 500 புரதங்களுக்கு மட்டுமே அறியப்படுகின்றன ஆனால் இந்த நேரத்தில் எத்தனை கட்டமைப்புகள் அறியப்படுகின்றன 130000 இந்த விஷயத்தில் எங்களிடம் அதிகமான கட்டமைப்புகள் உள்ளன ஆனால் ஸ்திரத்தன்மை மதிப்புகள் குறைந்த எண்ணிக்கையிலான புரதங்களுக்கு அறியப்படுகின்றன எனவே கட்டமைப்பு தகவல்களிலிருந்து ஸ்திரத்தன்மையை கணிக்க முடியுமா எனவே நாம் தொடர்புபடுத்தலாம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் புரதங்களின் தொகுப்பு இருந்தால் 100 புரதங்கள் உங்களுக்குத் தெரிந்தால் அனைத்து 100 புரதங்களையும் இப்போது நாங்கள் விவாதித்தபடி நீங்கள் அனைத்து பங்களிப்புகளையும் கணக்கிடுகிறீர்கள் நாம் இடைவினைகளை கணக்கிடக்கூடிய கட்டமைப்புகள் உள்ளன எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் அனைத்து மதிப்புகளையும் கணக்கிடலாம் இந்த இலவச ஆற்றல் மதிப்புகள் மற்றும் சோதனை மதிப்பு ஆகியவை நமக்குத் தெரியும் எனவே குணகங்களைப் பெறுவதற்கு குறைந்தபட்ச ஸ்கொயர் கொள்கையைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் நாம் y ஐ m x plus c க்கு YmxC சமமாக எழுதலாம் ஒரே ஒரு மாறி இருந்தால் அது அதிகமாக இருந்தால் நீங்கள் நீட்டிக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு வெவ்வேறு பங்களிப்புகள் உள்ளன இது நிலையானது மற்றும் எங்களிடம் வெவ்வேறு குணகங்கள் உள்ளன எனவே குறைந்தபட்ச ஸ்கொயர் கொள்கையைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் குணகங்களைப் பெறலாம் மற்றும் எந்தவொரு புரதத்திற்கும் இலவச ஆற்றல் பங்களிப்புகளைக் கணக்கிடலாம் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி அறியப்பட்ட கட்டமைப்பின் எந்த புரதங்களின் நிலைத்தன்மையையும் நீங்கள் கணிக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் சோதனை தரவுக்கான மதிப்பு உங்களிடம் உள்ளது மற்றும் கட்டமைப்புகள் உங்களுக்குத் தெரிந்தால் ஸ்திரத்தன்மையை கணிக்க இந்த பங்களிப்புகளைப் பயன்படுத்தலாம் புரதங்களின் தொகுப்பைப் பொறுத்தவரை இது சோதனை மற்றும் கணிக்கப்பட்ட மதிப்புகளுக்கு இடையேயான ஒரு நல்ல தொடர்பு என்பதை நாம் காணலாம் விலகல் மிகவும் குறைவு இது குறைந்த எண்ணிக்கையிலான புரதங்களுடன் செய்யப்பட்டது ஆனால் இப்போது எங்களிடம் அதிகமான புரதங்கள் உள்ளன நீங்கள் அதை நீட்டிக்க முடியும் மற்றும் நீங்கள் மதிப்புகளை செம்மைப்படுத்தலாம் இந்த விஷயத்தில் இது அறியப்பட்ட கட்டமைப்புகளின் அனைத்து புரதங்களுக்கும் பொருந்தும் மற்றும் வெவ்வேறு நிலைத்தன்மையுடன் வெவ்வேறு புரதங்களுக்கான பகுப்பாய்வை நாம் செய்யலாம் இன்று நாம் என்ன விவாதித்தோம் மாணவர் புரத நிலைத்தன்மை புரத நிலைத்தன்மை புரத நிலைத்தன்மை என்ன மாணவர் இது ஒரு இலவச ஆற்றல் வேறுபாடு மாணவர் மடி மற்றும் மாணவர் விரிவடைந்த நிலை விரிவடைந்த நிலை மடிந்த நிலைகளில் முக்கிய பங்களிப்புகள் யாவை மாணவர் ஹைட்ரோபோபிக் ஆற்றல் மாணவர் மின்னியல் மின்னியல் ஆற்றல் மாணவர் வான் டெர் வால்ஸ் ஆற்றல் மாணவர் டிஸல்பைட் பிணைப்புகள் ஹைட்ரஜன் பிணைப்பு ஆற்றல் மற்றும் பல எனவே விரிவடைந்த நிலையில் விரிவடைந்த நிலையில் ஒரு பெரிய சக்தி என்ன மாணவர் என்ட்ரோபி என்ட்ரோபி மாணவர் என்ட்ரோபி எனவே இப்போது 3D கட்டமைப்புகள் நமக்குத் தெரிந்தால் எல்லா ஆற்றல் விதிகளையும் நாங்கள் கணக்கிட முடியும் மேலும் வெவ்வேறு ஆற்றல்களின் பங்களிப்பைப் புரிந்துகொள்ள இந்த மதிப்புகளை நீங்கள் தொடர்புபடுத்தலாம் 3D கட்டமைப்புகளைப் பயன்படுத்தி இலவச ஆற்றலைக் கணிக்கவும் பின்வரும் வகுப்புகளில் அமினோ அமில மாற்றீடுகளை அடிப்படையாகக் கொண்ட புரதங்களின் ஸ்திரத்தன்மை பற்றி நாங்கள் விவாதிப்போம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரெசிடுயு ஸ்திரத்தன்மையில் மாற்றியமைத்தால் என்ன நடக்கும் மேலும் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் ரெசிடுயுகள் எந்த ரெசிடுயுகள் உள்ளன ஸ்திரத்தன்மைக்கு முக்கியம் மற்றும் பல பின்னர் மடிப்பு விகிதங்கள் அல்லது இடைவினைகள் மற்றும் பலவற்றைப் பற்றி விவாதிப்போம் உங்கள் கவனத்திற்கு நன்றி